உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் காரணி வடிவமைப்புகளைப் பற்றி பேசத் தொடங்கினோம் பின்னர் பின்ன காரணி வடிவமைப்புகள் காரணி வடிவமைப்புகள் மிகவும் சக்திவாய்ந்தவை 3 4 5 6 காரணிகளை இரண்டு நிலைகளில் நாம் பார்க்கிறோம் பின்னர் அவை 2n வடிவமைப்பு என்றும் அழைக்கப்படுகின்றன இங்கு 2 என்பது நிலைகளைக் குறிக்கிறது n என்பது காரணிகள் அல்லது அளவுருக்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது எனவே உண்மையில் நாம் 3n வடிவமைப்புகளைக் கொண்டிருக்க முடியும் பின்னர் நான் பின்ன காரணி வடிவமைப்பின் சொற்களை அறிமுகப்படுத்தத் தொடங்கினேன் அதாவது அந்த காரணி வடிவமைப்பில் ஒரு பின்னத்தை நீங்கள் செய்கிறீர்கள் எனவே முழு பின்ன வடிவமைப்பின் தீமைகள் என்ன நான் 2 காரணிகளை எடுத்துக்கொள்கிறேன் a b வெப்பநிலை மற்றும் pH போன்றது எனவே வெப்பநிலை மற்றும் pH இன் முக்கிய விளைவுகளை நான் படிக்க முடியும் நான் 4 சோதனைகள் செய்வேன் நேற்று நான் a யை குறைந்த நிலையில் பின்னர் a யை உயர்ந்த நிலையில் b யை குறைந்த நிலையில் b யை உயர்ந்த நிலையில் வைத்து பேசினேன் எனவே 4 சோதனைகள் உள்ளன எனவே விளைவுகளை முக்கிய விளைவுகளை நாம் படிக்கலாம் நாம் ab இடைவினை விளைவையும் படிக்கலாம் அது இடைவினை என்று அழைக்கப்படுகிறது அது ab விளைவு என்று அழைக்கப்படுகிறது நாம் இப்போது இந்த 3 காரணிகளைப் பார்ப்போம் அதாவது வெப்பநிலை pH மற்றும் கார்பன் அது 3 காரணி எனவே 23 வடிவமைப்பு 23 வடிவமைப்புகள் அதாவது 2 2 2 அதாவது 8 சோதனைகள் எனவே முக்கிய விளைவுகளை நாம் படிக்கலாம் அதாவது வெப்பநிலை pH மற்றும் கார்பன் 3 இரண்டு வழி இடைவினைகள் AB BC AC அது 3 ஆகும் கூடுதலாக a b c என்ற 3 வழி இடைவினைகளையும் நாம் படிக்க முடியும் நேற்று நான் குறிப்பிட்டேன் பொதுவாக அமைப்புகளில் நீங்கள் எப்போதும் 2 வழி இடைவினைகளைக் காண்பீர்கள் மருந்து இனத்துடன் இடைவினை கொள்வது போன்றது அல்லது மருந்து பாலினத்துடன் இடைவினை கொள்வது அல்லது சில நேரங்களில் வெப்பநிலையானது pH உடன் இடைவினை கொள்கிறது ஆனால் 3 வழி இடைவினைகள் மிகவும் அரிதானவை 3 வழி இடைவினைகள் மிகவும் அரிதானவை இப்போது நாம் 4 காரணிகளை எடுத்துக் கொண்டால் அதாவது வெப்பநிலை pH கார்பன் மற்றும் நைட்ரஜன் இந்த ஒவ்வொரு முக்கிய விளைவுகளையும் நாம் படிக்க முடியும் அதாவது வெப்பநிலை வெப்பநிலையின் விளைவு மட்டும் pH இன் விளைவு மட்டும் கார்பனின் விளைவு மட்டும் நைட்ரஜனின் விளைவு மட்டும் கூடுதலாக AB AC AD BC BD CD ஆகிய 2 வழி இடைவினைகளையும் நாம் படிக்க முடியும் எனவே இவை எண்ணிக்கையில் 6 ஆக உள்ளன பின்னர் ABC BCD ACD போன்ற 3 வழி இடைவினைகள் இருக்கும் பின்னர் A B C D போன்ற 4 வழி இடைவினை இருக்கும் நான் 5 காரணிகளைக் கொண்டிருக்கப் போகிறேன் என்றால் 25 நாம் 32 சோதனைகளின் அடிப்படையில் பேசுகிறோம் கூடுதலாக நாம் நிறைய 3 வழி மற்றும் 4 வழி மற்றும் 5 வழி இடைவினைகளைப் பற்றி பேசுகிறோம் அவை உண்மையில் தேவையற்றவை எனவே முழு காரணி வடிவமைப்பில் தேவையற்றவை இருப்பதாக Box கூறினார் ஏனென்றால் நம்மிடம் அதிகமான இடைவினைகள் உள்ளன மற்றும் பொதுவாக 3 வழி 4 வழி 5 வழி 6 வழி போன்ற இடைவினைகள் மிகவும் அரிதானவை 2 வழி இடைவினைகள் உள்ளன ஆனால் மற்றவை அரிதானவை எனவே அந்தக் கண்ணோட்டத்தில் நாம் பல சோதனைகளைச் செய்கிறோம் மேலும் நாம் பல சோதனைகள் செய்தால் அது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வளத்தை எடுத்துக்கொள்ளும் எனவே பின்ன காரணி வடிவமைப்பிற்கு ஏன் செல்லக்கூடாது அதாவது நீங்கள் காரணி வடிவமைப்பின் ஒரு பின்னத்தை செய்கிறீர்கள் நீங்கள் காரணியை எடுத்து பின்னர் ஒரு பின்னத்தை உருவாக்குங்கள் உண்மையில் அது பாதியாக இருக்கலாம் அது நான்கில் ஒரு பங்காக இருக்கலாம் மற்றும் பல எனவே நீங்கள் அதைச் செய்வது எப்படி நேற்று நான் அதைப் பற்றி பேசினேன் எனக்கு 3 காரணி A B C உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் நான் 23 செய்ய வேண்டும் அதாவது 8 சோதனைகள் எனவே A ஆனது இதுபோன்று கொடுக்கப்படுகிறது B ஆனது இதுபோன்று கொடுக்கப்படுகிறது C ஆனது இதுபோன்று கொடுக்கப்படுகிறது ஆர்த்தோகனாலிட்டி மற்றும் சமச்சீர்மை ஆகிய இரண்டு விஷயங்களைப் பற்றியும் பேசினேன் அதாவது உங்களிடம் 4 இருந்தால் அதாவது உங்களிடம் 4 உள்ளது நம்மிடம் 4 - இருந்தால் அதாவது இருந்தால் உங்களிடம் 4 இருக்கும் நம்மிடம் 4 இருந்தால் உங்களிடம் 4 உள்ளது இடைவினைகள் கூட சமச்சீராக இருக்கும் அதனால்தான் இது ஆர்த்தோகனல் என்று அழைக்கப்படுகிறது இது ஆர்த்தோகனல் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் சமச்சீர் வடிவமைப்பு இப்போது A B C கூட சமச்சீராக இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் நம்மிடம் 4 அளவுருக்கள் அல்லது 4 காரணிகள் உள்ளன ABCD எனவே நான் 24 சோதனைகளை செய்ய விரும்பவில்லை 24 என்பது 16 சோதனைகள் ஆனால் நான் அதை 8 சோதனைகளில் செய்ய முடியுமா அதாவது 24 இன் பாதி காரணி 24 ல் பாதி அதாவது 8 சோதனைகள் எனவே எனது D யை நான் எங்கு வைக்கிறேன் எனவே எனது D யை நான் இங்கே வைக்கிறேன் இது மிக உயர்ந்த வரிசை இடைவினை நான் சொல்லிக்கொண்டிருப்பதுபோல் 3 வழி இடைவினைகள் மிகவும் அரிதானவை எனவே நான் D யை வைக்கலாமா அதாவது நீங்கள் D ஐ எவ்வாறு மாற்றுகிறீர்கள் என்பதை இது ஒத்திருக்கும் பிறகு என்ன நடக்கும் AB BC AC போல் நம்மிடம் AD BD CD ஆகியவையும் இருக்கும் நாம் அதை செய்தால் சுவாரஸ்யமாக அவைகள் அனைத்தும் இப்படி ஆகின்றன அவைகள் அனைத்தும் இப்படி ஆகின்றன எனவே ஒவ்வொரு முக்கிய விளைவும் 3 வழி இடைவினைகளுடன் இடைவினை கொள்கிறது எனவே A ஆனது BCD உடன் இடைவினை கொள்கிறது B ஆனது ACD உடன் இடைவினை கொள்கிறது C ஆனது ABD உடன் இடைவினை கொள்கிறது மற்றும் இந்த மாறிகள் ஒன்றோடொன்றும் இடைவினை கொள்கின்றன சரியா உண்மையில் CD ஆனது AB உடன் இடைவினை கொள்கிறது BD ஆனது AC உடன் இடைவினை கொள்கிறது AD ஆனது BC உடன் இடைவினை கொள்கிறது உண்மையில் நான் சொன்னது போல் இது 24 வடிவமைப்பில் பாதி அல்லது 24 1 பின்ன காரணியாகும் இது அளவுருக்களின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது இது பாதி அல்லது நான்கில் ஒரு பங்கு மற்றும் பலவற்றை உங்களுக்குக் கூறுகிறது இது நான்கில் ஒரு பங்கு என்றால் நான் இங்கே 2 ஐ வைத்திருப்பேன் நாம் மற்றொரு வினாவிற்கு மீண்டும் செல்வோம் என்னிடம் X1 X2 X3 உள்ளன பிறகு 23என்பது 8 சோதனைகள் ஆனால் நான் 8 சோதனைகள் செய்ய விரும்பவில்லை எனவே நான் 4 சோதனைகளை மட்டுமே செய்கிறேன் அதுதான் இது இதை நீங்கள் எப்படி எழுதுவீர்கள் 23 1 வடிவமைப்பு ஏனெனில் இது 23 1 இன் பாதி 8 சோதனைகளுக்கு பதிலாக நான் 4 சோதனைகளை மட்டுமே செய்கிறேன் எனவே முதலில் இந்த சமச்சீர் 2 2 ஐப் பார்ப்போம் ஆர்த்தோகனாலிட்டி 2 2 இன் முதல் வரிசை இடைவினைகள் கூட எனவே இது ஒரு நல்ல வடிவமைப்பு எனவே இந்த 23 யின் பாதியை அல்லது 23 1 வடிவமைப்பை நாம் எடுத்துள்ளோம் 3 மாறிகளுக்கு 8 சோதனைகள் செய்வதற்கு பதிலாக அதாவது 23 நாம் 4 சோதனைகளை மட்டுமே செய்கிறோம் நாம் இதையும் இதையும் பார்த்தால் X3 மற்றும் X1 X2 க்கு இடையே குழப்பம் உள்ளது அவை சரியாக ஒன்றுதான் இதேபோல் X2 மற்றும் X1 X3 அவை சரியாக ஒன்றுதான் எனவே X2 மற்றும் X1 X3 இடையே குழப்பம் உள்ளது இதேபோல் நாம் இங்கேயும் அங்கேயும் பார்த்தால் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் எனவே X1 மற்றும் X2 X3 க்கு இடையில் குழப்பம் உள்ளது எனவே முக்கிய விளைவுகள் அதாவது X1 X2 X3 என அழைக்கப்படும் முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினை மூலம் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன எனவே நான் ஒரு புதிய வார்த்தையைப் பயன்படுத்துகிறேன் மாற்றுப்பெயரிடுதல் முக்கிய விளைவுகள் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன எனவே முக்கிய விளைவானது 2 காரணி இடைவினைகள் முக்கிய விளைவுகளுடன் குழப்பத்தைக் கொண்டுள்ளது எனவே இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன நீங்கள் இங்கே பார்க்க முடிவது போல் முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன மற்றும் இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீர்கள் சொற்களின் எண்ணிக்கையை இங்கே பாருங்கள் எனவே 3 சொற்கள் எனவே இதை தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கலாம் முக்கிய விளைவுகள் 2 காரணி தொடர்புடன் குழப்பமடைகின்றன எனவே இந்த சோதனையை நாம் செய்ய முடிந்தால் இதுதான் இருக்கும் ஆனால் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் உதாரணத்திற்கு இதற்கு முக்கிய விளைவு காரணமாக உள்ளதா அல்லது 2 வழி இடைவினைகள் காரணமாக உள்ளதா என்பதை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது உங்களுக்குப் புரிகிறதா உதாரணமாக நான் இதையும் இதையும் எடுத்துக்கொள்கிறேன் இது வெப்பநிலை இது pH இது ஒரு கார்பன் அளவு என்று வைத்துக்கொள்வோம் எனவே கார்பன் அளவு காரணமாக நான் ஒரு மாற்றத்தைக் கண்டால் உற்பத்தியில் ஒரு மாற்றத்தைக் காண்கிறேன் இதற்கு காரணம் கார்பன் அளவா அல்லது 2 காரணி இடைவினையா அதாவது pH எதிர் வெப்பநிலை என்று என்னால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவை மாற்றுப்பெயரைப் பெற்றுள்ளன இங்கு ஒரு குழப்பம் உள்ளது உங்களுக்குப் புரிகிறதா எனவே கார்பனில் ஏற்பட்ட மாற்றத்தால் தான் இது நடந்தது என்பதை என்னால் சொல்ல முடியாது எனது உற்பத்தியில் சில மாற்றங்களை நான் காண்கிறேனா அல்லது X3 ஆனது X1 X2 உடன் குழப்பமடைகிறதா அதாவது வெப்பநிலை pH எனவே pH பெருக்கல் வெப்பநிலையும் அதே மாற்றங்களைக் கொடுக்கக்கூடும் என்னால் உண்மையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே அவர்கள் குழப்பமடைந்துள்ளதால் மாற்றுப்பெயரை பெற்றுள்ளன இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக தீர்மான III வடிவமைப்புகள் விரும்பப்படுவதில்லை ஏனெனில் முக்கிய விளைவுகள் நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நாம் விரும்பவில்லை ஆனால் முக்கிய விளைவுகள் 3 காரணி இடைவினைகளுடன் மாற்றப்பட்டால் பின்னர் அது பரவாயில்லை நமது முந்தைய வினாவினைப் போலவே முக்கிய விளைவுகள் 3 காரணி இடைவினைகளுடன் மாற்றுப்பெயர் பெற்றுள்ளதை நாம் கொண்டிருக்கிறோம் பின்னர் ஆனால் 2 காரணிகளுக்கு இடையில் ஒரு இடைவினை உள்ளது 2 காரணி இடைவினை இப்போது இந்த வடிவமைப்பு ஒரு தீர்மான IV வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே ABC ஆனது D க்கு சமம் எனவே இது தீர்மான IV வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் இடைவினை கொள்கின்றன இங்கே முக்கிய விளைவு 3 காரணிகளுடன் குழப்பமடைகிறது 3 காரணி இடைவினைகள் இந்த விஷயத்தில் முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன எனவே இது தீர்மான III வடிவமைப்பு இது ஒரு தீர்மானம் IV வடிவமைப்பு தீர்மான IV வடிவமைப்புகள் ஆனால் தீர்மானம் III வடிவமைப்புகள் எல்லாம் நன்றாக இல்லை எனவே தீர்மான IV வடிவமைப்பில் என்ன நடக்கும் முக்கிய விளைவுகள் மூன்று வழி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன அதாவது 3 காரணி இடைவினைகள் எனவே பொதுவாக 3 காரணி இடைவினைகள் மிகவும் அரிதான காட்சி எனவே மாற்றம் ஏற்பட்டால் அது முக்கிய விளைவுகளால் தான் என்று நாம் கூற முடியும் ஆனால் நிச்சயமாக இடைவினைகள் உள்ளன இரு வழி இடைவினைகளுக்கு இடையில் குழப்பங்கள் உள்ளன இரு வழி இடைவினைகளுக்கு இடையில் குழப்பம் எனவே ஏதோ ஒன்று AB காரணமாகவோ அல்லது CD காரணமாகவோ AC காரணமாகவோ அல்லது BD காரணமாகவோ இருக்கிறது என்று என்னால் கூற முடியாது எனவே அவைகள் மாற்றுப்பெயர் பெற்றுள்ளன எனவே இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு குழப்பம் உள்ளது எனவே ஒரு தீர்மான IV வடிவமைப்பு 2 இல் 2 காரணி இடைவினைகள் குழப்பமடைகின்றன முக்கிய விளைவுகள் மூன்று வழி இடைவினைகள் 3 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன அதேசமயம் தீர்மான III வடிவமைப்பில் முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன மற்றும் தீர்மான III வடிவமைப்பைப் பெறுவது என்பது நல்ல யோசனையல்ல சரிதானே நாம் அதே வினாவினைப் பார்ப்போம் நம் இந்த A B C வினாவினைப் பார்த்தோம் எனவே இது 23 எனவே 8 சோதனைகள் எனவே நான் என்ன செய்தேன் நான் இங்கே D யை வைத்தேன் எனவே நான் அதை 24 1 வடிவமைப்பாக மாற்றினேன் இப்போது நான் E ஐயும் வைக்க விரும்புகிறேன் பின்னர் இது 25 இல் நான்கில் ஒரு பங்காகிறது அது இங்கே 25 2 எனவே நான் E யை வைத்தால் இது 5 காரணிகள் சரியாக சொல்லவேண்டுமென்றால் நான் 32 சோதனைகளைச் செய்ய வேண்டும் ஆனால் நான் 8 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் 32 சோதனைகள் செய்வதற்கு பதிலாக 8 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் எனவே இது 25 அல்லது 25 2 இல் நான்கில் ஒரு பங்கு இதுதான் 25 2 வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் D யை வைக்க விரும்புகிறேன் நான் D யை A B C க்கு கீழே வைக்கவேண்டும் ஆனால் நான் E யை இதன் கீழ் வைத்தால் E இன் முக்கிய விளைவு இரு வழி இடைவினைகளுடன் குழப்பமடைகிறது நான் முன்பு கூறியது போல் இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு இது பொதுவாக விரும்பப்படுவதில்லை எனவே என்னிடம் 5 காரணிகள் இருந்தால் 14 25 வடிவமைப்பைச் செய்வது நல்லதல்ல ஏனென்றால் நான் இங்கே இரண்டு வழி இடைவினைகளுடன் நிறைவு செய்கிறேன் இந்த இரு வழி காரணி இடைவினை முக்கிய விளைவுகளுடன் குழப்பமடைந்து இருக்கிறது எனவே இது முக்கிய விளைவுகளுடன் குழப்பமடைகிறது எனவே இது தீர்மான III வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அதேசமயம் நீங்கள் இங்கே பார்த்தால் இது தீர்மான IV வடிவமைப்பு எனவே இந்த படம் மற்றும் இந்த படம் இந்த படம் மற்றும் இந்த படம் ஆகியவை உங்களுக்கு புரிகிறதா எனவே 32 சோதனைகளுக்குப் பதிலாக 32 இல் நான்கில் ஒரு பங்கைச் செய்ய நான் நினைக்கிறேன் அதாவது 25 2 எனவே இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு ஏனெனில் முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன அதேசமயம் 4 அளவுருவுடன் செய்வதற்கு பதிலாக 24 இன் 16 சோதனைகள் செய்வதற்கு பதிலாக நான் 16 இல் பாதியை செய்கிறேன் அதாவது 24 1 இங்கே முக்கிய விளைவுகள் 3 காரணிகள் இடைவினையுடன் குழப்பமடைகின்றன மற்றும் இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு பொதுவாக தீர்மான IV வடிவமைப்புகள் சரியானது தீர்மான III வடிவமைப்புகள் நிச்சயமாக சரியானது இல்லை சரிதானே நாம் மேலும் முன்னேறுவோம் நாம் 6 காரணிகளைப் பார்ப்போம் 6 காரணிகள் என்றால் என்ன 26 அதாவது 2 2 2 2 2 2 64 சோதனைகள் சரியா ஆனால் அந்த 64 சோதனைகளில் நான்கில் ஒரு பகுதியை மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன் எனவே இது 26 2 ஆகும் எனவே 26 இன் கால் பின்னம் 26 2 பின்ன காரணி வடிவமைப்பு ஆகும் இப்போது நம்மிடம் X1 X2 X3 X4 உள்ளன எனவே நீங்கள் 24 க்கு 2 முழு காரணியுடன் தொடங்குகிறீர்கள் ஏனெனில் அது 16 சோதனைகள் 24 என்பது 2 2 2 2 எனவே நீங்கள் X1 X2 X3 மற்றும் X4 ஐ வைத்து பின்னர் அனைத்து இடைவினைகளையும் எழுதுங்கள் நீங்கள் இரண்டு வழி இடைவினைகளைப் பெறப் போகிறீர்கள் நீங்கள் மூன்று வழி இடைவினைகளையும் கொண்டிருக்கப் போகிறீர்கள் X1 X2 X3 X1 X2 X4 X1 X3 X4 X2 X3 X4 X1 X2 X4 எனவே நீங்கள் முதலில் இப்படித்தான் செய்கிறீர்கள் நான் 16 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் எனவே எனக்கு 16 சோதனைகளை எது தருகின்றது 24 அதாவது 4 அளவுருக்கள் எனவே நான் முழுமையாக எழுதுகிறேன் இப்போது நான் இன்னும் 2 மாறிகள் அல்லது அளவுருக்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இதை 6 ஆக மாற்ற நான் இன்னும் 2 விளைவுகள் அல்லது மாறிகள் அல்லது அளவுருக்களை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே நான் எங்கே அறிமுகப்படுத்துவது நான் இங்கே அறிமுகப்படுத்தலாமா நான் இங்கே அறிமுகப்படுத்தலாமா நான் இங்கே அறிமுகப்படுத்தலாமா எனவே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன நான் இங்கே X6 யையும் மற்றும் X5 ஐ இங்கேயும் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே X5 ஆனது X2 X3 X4 க்கு சமம் மற்றும் X6 X1 X2 X3 X4 எனவே நான் X5 ஐ X6 ஆல் பெருக்கினால் என்ன நடக்கும் என்னுடன் X1 இருக்கும் X2 X2 ஆனது 1 ஆக மாறும் X3 X3 ஆனது 1 ஆக மாறும் X4 X4 ஆனது 1 ஆக மாறும் எனவே X5 X6 ஆனது X1 ஆகிவிட்டது இது விரும்பத்தக்கதாக இல்லை நான் எப்போதும் சொல்வது போல ஒரு முக்கிய விளைவு இருவழி இடைவினையுடன் குழப்பமடையக்கூடாது எனவே இங்கே மற்றும் இங்கே வைப்பதைத் தேர்ந்தெடுப்பது நல்ல யோசனையல்ல எனவே நான் வேறு சில இடங்களைப் பார்ப்பேன் இதற்கு பதிலாக இந்த இடத்தைப் பார்க்கிறேன் இது நான் இந்த இடத்தைப் பார்க்கிறேன் எனவே இங்கே X1 X2 X3 என்பது X5 ஆகும் X2 X3 X4 என்பது X6 ஆகும் எனவே நான் X5 மற்றும் X6 ஐ பெருக்கும்போது என்ன நடக்கும் என்னிடம் X1 உள்ளது X2 X2 என்பது 1 ஆகும் X3 X3 என்பது 1 ஆகும் X4 இங்கே வருகிறது அதனால் X5 X6 என்பது X1 ஆகும் X4 இது இரு வழி இடைவினை அல்லது 2 காரணி இடைவினை இது மற்றொரு 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகிறது எனவே எந்த பிரச்சனையும் இல்லை இது அனுமதிக்கப்படுகிறது இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு எந்த பிரச்சனையும் இல்லை அதேசமயம் இது தீர்மான III வடிவமைப்பாக மாறுகிறது எனவே உங்கள் X5 ஐ இங்கே வைப்பது நல்லது உங்கள் X6 ஐ இங்கே வைப்பது நல்லது உங்களுக்கு புரிகிறதா அத்தகைய வடிவமைப்பை உருவாக்குவது எப்படி என்று உங்களுக்கு புரிகிறதா நான் 6 அளவுருக்களைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் ஆனால் நான் 16 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் எனவே 16 சோதனைகள் என்பது ஒரு முழு காரணிக்கு 24 ஆகும் 24 என்பது 2 2 2 2 உங்களுக்கு 16 கொடுக்கும் 4 அளவுருக்கள் X1 X2 X3 X4 எனவே முழு வடிவமைப்பையும் எழுதுகிறேன் முழு வடிவமைப்பு என்றால் நான் X1 க்கு ஒரு நிரல்வரிசை X2 க்கு ஒரு நிரல்வரிசை X3 க்கு ஒரு நிரல்வரிசை X4 க்கு ஒரு நிரல்வரிசை ஆகியவற்றைக் கொண்டிருப்பேன் பின்னர் நான் என கூறுவேன் பின்னர் நான் என்று கூறுவேன் பின்னர் நான் ஐ வைப்பேன் அது போல நான் உருவாக்குவேன் பின்னர் நான் இரு வழி இடைவினைகளை எவ்வாறு உருவாக்குவேன் இது எளிது X1 X2 என்றால் என்பது என்பது அது போல நான் X1 X3 ஐ உருவாக்குகிறேன் நான் X1 X3 ஐப் பெருக்குவேன் என்பது அது போல நான் இதை உருவாக்குகிறேன் அதைப் போலவே நான் அனைத்து இரு வழி இடைவினைகளையும் உருவாக்குகிறேன் பின்னர் நான் மூன்று வழி X1 X2 X3 க்கு செல்கிறேன் எனவே உங்களுக்குக் - யைக் கொடுக்கும் அதுபோல நான் அனைத்து மூன்று வழியையும் கட்டமைக்கிறேன் பின்னர் இறுதியாக நான் மூன்று வழி இடைவினையை பெறுகிறேன் எனவே இது 4 அளவுருவுக்கான இடைவினைகளுடன் கூடிய முழு வடிவமைப்பு அட்டவணை இப்போது நான் X5 மற்றும் X6 ஆகிய மேலும் 2 அளவுருக்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஏனெனில் நான் 26 இன் நான்கில் ஒரு வடிவமைப்பை செய்ய விரும்புகிறேன் எனவே 26 2 அல்லது 66 இன் நான்கில் ஒரு பகுதியை எவ்வாறு குறிப்பது இந்த 2 மாறிகளை நான் எங்கே அறிமுகப்படுத்துவது என்பதே கேள்வி உங்களுக்குத் தெரியும் இங்கே X5 மற்றும் இங்கே X6 அல்லது எனக்கு இங்கே இங்கே என பல தேர்வுகள் உள்ளன ஏனெனில் ஒரு முக்கிய விளைவு எப்போதும் மூன்று வழி இடைவினைகள் 3 அளவுரு இடைவினைகள் 3 காரணி இடைவினைகளுடன் எப்போதும் குழப்பமடையக்கூடும் எனவே நான் இதைச் செய்யும்போது X5 X2 X3 X4 மற்றும் X6 X1 X2 X3 X4 நான் X5 X6 ஐ பெருக்கும்போது என்ன நடக்கும் என்னிடம் இருப்பது X2 X2 என்பது 1 X3 X3 என்பது 1 ஆகும் X4 X4 என்பது 1 ஆகும் எனவே நான் X1 உடன் விடப்படுவேன் எனவே X5 ம் X6 ம் X1 உடன் குழப்பமடைகிறது இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு இது விரும்பப்படுவதில்லை ஏனென்றால் முக்கிய விளைவு 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகிறது எனவே எனது X5 மற்றும் X6 ஐ வைப்பதற்காக நான் வேறு ஏதேனும் ஒரு இடத்தைப் பார்க்க வேண்டும் எனவே இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் பற்றி நான் நினைக்கிறேன் எனவே நான் இதைச் செய்யும்போது நான் அதைச் செய்யும்போது X5 X1 X2 X3 X6 X2 X3 X4 ஆகும் எனவே நான் X5 X6 ஐ பெருக்கும்போது உங்களுக்கு X1 X2 X2 1 கிடைக்கும் X3 X3 ஆனது 1 ஆக மாறும் எனவே X1 மற்றும் X4 எனவே உங்களிடம் ஒன்றோடொன்று குழப்பமடைந்த 2 காரணிகள் உள்ளன இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு இது அனுமதிக்கப்படுகிறது எனவே நான் இங்கே X5 ஐ வைக்கலாம் X6 ஐ இங்கே வைக்கலாம் இந்த இரண்டு இடங்களைப் பற்றி என்ன சொல்லலாம் நான் X5 X6 ஐ வைக்க முடியுமா இதை ஏன் உங்கள் வீட்டுப்பாடமாக எடுத்துக்கொண்டு இப்போது செய்வதற்கு முயற்சிக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே மற்றும் இங்கே X5 X6 ஐ வைக்கக்கூடிய வெவ்வேறு இடங்கள் உள்ளன எனவே நீங்கள் தீர்மான III அல்லது தீர்மான IV வடிவமைப்பில் முடிவடைகிறீர்களா என்பதை நீங்கள் முயற்சித்துப் பார்க்க விரும்புகிறேன் அது அனுமதிக்கப்படுகிறதா இந்த வகை அணுகுமுறையை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்கு புரிகிறதா நாம் அதைப்பற்றி பேசினோம் மாற்றுப்பெயர் போன்ற சில சொற்களை அறிமுகப்படுத்தினோம் X ம் Y ம் X1 X2 X3 உடன் மாற்றுபெயர் பெற்றுள்ளது அல்லது X5 ஆனது X1 X2 X3 உடன் குழப்பமடைந்துள்ளது எனவே இது இதனுடன் குழப்பமடைந்து அதனால் மாற்றுப்பெயர் பெறுகிறது எனவே மாற்றுப்பெயர் தொடர்பினை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே 1 2 3 மற்றும் 5 எனவே இது டிசைன் ஜெனரேட்டர் என்று அழைக்கப்படுகிறது 1235 ஆனது 2346 உடன் மாற்றுப்பெயர் அடைந்துள்ளது அல்லது 2346 அல்லது 1456 என்று நாம் சொல்ல முடியும் மன்னிக்கவும் ஆம் 1456 எனவே முக்கிய விளைவு 1 ஆனது 235 உடன் குழப்பமடைகிறது அது 235 உடன் குழப்பமடைகிறது அது 456 உடன் குழப்பமடைகிறது அது 2346 உடன் குழப்பமடைகிறது 2 ஆனது 135 உடன் குழப்பமடைகிறது 2 ஆனது 346 உடன் குழப்பமடைகிறது மேலும் 1456 உடன் குழப்பமடைகிறது 3 ஆனது 125 உடன் குழப்பமடைகிறது அது 246 உடன் குழப்பமடைகிறது அது 1456 உடன் குழப்பமடைகிறது இதைப் போல நாம் உருவாக்க முடியும் சரியா 4 ஆனது 12 35 அல்லது 236 அல்லது 156 உடன் குழப்பமடைகிறது 5 ஆனது 123 அல்லது 2346 அல்லது 146 உடன் குழப்பமடைகிறது இவைகள் குழப்பமடையக்கூடும் வாய்ப்புடைய 2 காரணி இடைவினைகள் 12 ஆனது 35 உடன் குழப்பமடைகிறது 13 ஆனது 25 உடன் குழப்பமடைகிறது 23 ஆனது 15 உடன் குழப்பமடைகிறது மற்றும் அவ்வாறே பல எனவே ஆரம்பத்தில் கட்டமைக்க இது மிகவும் பயனுள்ள தொடர்பு ஆகும் பின்னர் அதனுடன் அனைத்தையும் நாம் உருவாக்க முடியும் உங்களுக்குப் புரிகிறதா இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு ஏனென்றால் உங்களிடம் 3 பிளஸ் 1 இருக்கிறது சரிதானே குறைந்தபட்சம் மாற்றுப்பெயர் தொடர்பினை நாம் இப்படித்தான் செய்கிறோம் உங்களுக்குப் புரிகிறதா எனவே நாம் 1235 ஐ I12346 ஆக I1456 ஆக I க்குச் சமமாக எடுத்துக்கொள்கிறோம் சரிதானே இங்கே மற்றும் பின்னர் அவை எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்தப் போகின்றன என்பதை நாம் உருவாக்குகிறோம் I ஆனது 2352 அல்லது 346 அல்லது 135 ஆக இருக்கும் உங்களுக்குப் புரிகிறதா பின்னர் 2 காரணி இடைவினைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே முந்தைய படத்தில் நாம் சொன்னது போல் நாம் இங்கே வைக்கும்போது இது ஒரு தீர்மான III வடிவமைப்பாக மாறுகிறது ஏனென்றால் இந்த வகை தொடர்பு நம்மிடம் உள்ளது இப்போது மாற்றுப்பெயர் தொடர்பு என்றால் என்ன I 2345 இது 12346 இது 156 முந்தைய நிகழ்வைப் போலவே இது இதனைப் போன்றது எனவே நம்மால் இங்கே அனைத்து தொடர்பினையும் உருவாக்க முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை சரிதானே எனவே 2 345 அல்லது 2 1345 1346 I அப்படி செல்லும் எனவே இங்கே 1 56 அல்லது 1 2346 1 2345 மற்றும் அவ்வாறே பல உண்மையில் மற்றும் 2 3452 1346 அல்லது 156 அது போல நாம் I தொடர்பினை உருவாக்க முடியும் மேலும் அதுவே மாற்றுப்பெயர் தொடர்பு இது தீர்மான III வடிவமைப்பு ஏனென்றால் நம்மிடம் 3 குறைந்தபட்சம் உள்ளது அது அதிலிருந்து 3 ஆக வரும் சரிதானே இப்போது மற்றொன்று எங்கே எப்போது நாம் இதையும் இதையும் தேர்ந்தெடுத்தோம் X5 X1 X2 X3 X6 X2 X2 X4 எனவே உங்கள் I 1235 அல்லது 2346 அல்லது 1456 உங்களுக்குப் புரிகிறதா எனவே 1 ஆனது 235 அல்லது 2346 அல்லது 456 உடன் குழப்பமடையும் இது தீர்மான IV வடிவமைப்பில் உள்ளது ஏனென்றால் குறைந்தபட்சம் 4 அளவுருக்கள் வெளிவருமாறு சம்பந்தப்பட்ட தொடர்பு நம்மிடம் உள்ளது எனவே நீங்கள் பின்ன காரணி வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் என்றால் புதிய அளவுருவை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது காரணியில் அந்த வடிவமைப்பின் தீர்மானத்தை எவ்வாறு கண்டறிவது மற்றும் மாற்றுப்பெயர் தொடர்பை எவ்வாறு பார்ப்பது போன்ற கருத்தை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் சரிதானே எனவே இந்த X5 X1 X2 இந்த ஒன்று இது ஒரு டிசைன் ஜெனரேட்டர் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் எல்லா சேர்க்கைகளையும் நாம் பார்க்க முடியும் சரிதானே I 1235 2346 1456 மற்றும் அவ்வாறே பல உண்மையில் சரிதானே எனவே 5 என்பது 1235 2346 1456 க்கு சமம் உங்களுக்குத் தெரியும் எனவே இது டிசைன் ஜெனரேட்டர் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் நான் சொன்னது போல் தீர்மானம் என்பது ஜெனரேட்டர் தொகுப்பில் உள்ள குறுகிய "வார்த்தையின்" நீளம் length of the shortest "word" in the generator set இது தீர்மானம் IV அதேசமயம் நீங்கள் இந்த I ஐப் பார்த்தால் உங்களிடம் X5 X6 1 என உள்ளது எனவே இப்போது அது மிகக் குறைவு 1 56 எனவே வெளிப்படையாக தீர்மானம் III இதில் இந்த தீர்மானங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்கு புரிகிறதா சரிதானே பின்ன காரணி வடிவமைப்பின் பண்புகள் உங்கள் முழு காரணி வடிவமைப்பு அல்லது பின்னத்தைப் போலவே இது சீரானதாக இருக்க வேண்டும் சரிதானே முக்கிய விளைவில் உள்ள அனைத்து பிளஸ்கள் அனைத்து மைனஸ்கள் மற்றும் அதில் ஆர்த்தோகனல் இருக்க வேண்டும் 1 என்பது சீரான ஆர்த்தோகனல் ஆகும் அனைத்து இடைவினைகளிலும் பிளஸ்கள் மைனஸ்கள் எனவே காரணிகள் குறைந்த மற்றும் உயர்ந்த நிலைகளில் சம எண்ணிக்கையில் நிகழ்கின்றன உங்கள் இடைவினைகளிலும் இது நிகழ்கிறது இல்லையெனில் உங்களிடம் அப்படி இல்லையென்றால் மைனஸை விட அதிகமான பிளஸ்கள் இருந்தால் அது ஒருசார்புடையது அதாவது நீங்கள் அதிகமான சோதனைகளை குறைந்த நிலையை விட உயர்ந்த நிலையில் செய்ய விரும்புகிறீர்கள் எனவே இது உண்மையில் சீரான வடிவமைப்பு அல்ல முக்கிய விளைவுக்கான மாதிரி அளவானது அதிகமாக இல்லை மொத்த மாதிரி அளவுகளில் பாதியை நாம் 2 காரணி இடைவினைகளுக்கு எடுத்துக்கொள்வோம் நான்கில் ஒரு பங்கு எனவே இவைதான் பண்புகள் உங்கள் வடிவமைப்பை நீங்கள் செய்தவுடன் நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் வடிவமைப்பு சீரானதாக இருக்கிறதா அது ஆர்த்தோகனலாக இருக்கிறதா தீர்மானம் 3 ஐ விட அதிகமாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் உண்மையில் நாம் இந்த பண்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொரு விஷயம் அரை பின்னங்களுக்கானது இது எப்போதும் புதிய காரணியை மிக உயர்ந்த வரிசை இடைவினை விதிமுறைகளுடன் மாற்றுபெயரை பெறச் செய்கிறது எனவே கேள்வி என்னவென்றால் எனக்கு 24 வடிவமைப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 16 சோதனைகள் 24 16 சோதனைகள் இப்போது நான் 5 ஐ வைக்க விரும்புகிறேன் 5 வது காரணி அதாவது 25 ல் பாதி அதாவது 32 இல் பாதி அதாவது இது 25 1 என அழைக்கப்படுகிறது நான் எங்கு வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு புரிகிறதா நிச்சயமாக சிறந்த இடம் இங்கேயுள்ளது நீங்கள் அதை இங்கே வைக்க முடியாது ஏனெனில் இது தீர்மான III வடிவமைப்பாக மாறும் நீங்கள் அதை வைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம் எனவே புதிய காரணியை எப்போதும் மிக உயர்ந்த வரிசை இடைவினையுடன் மாற்றுப்பெயராக்குவதே சிறந்த இடம் இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் எனவே X1 X2 X3 X4 X5 உங்கள் சமன்பாடு பார்ப்பதற்கு இப்படித்தான் இருக்கும் I சமன்பாடு பார்ப்பதற்கு இப்படித்தான் இருக்கும் மாற்றுப்பெயர் சமன்பாடு பார்ப்பதற்கு இப்படித்தான் இருக்கும் உங்களுக்குப் புரிகிறதா எனவே ½ பின்னத்துக்கான ½ fraction முதல் k 1 காரணிகளுக்கான முழு காரணியையும் எழுதுங்கள் எனவே நான் 24 இல் 24 12 யைச் செய்கிறேன் என்றால் 23 முழு காரணி வடிவமைப்பை நான் எழுதுவேன் நான் பாதி எழுதுகிறேன் என்றால் நான் 25 இன் பாதியில் ஆர்வமாக இருந்தால் பின்னர் நான் 24 வடிவமைப்பை முழுமையாக எழுதுவேன் ஏனெனில் 25 இல் பாதி என்பது 24 ஆகும் எனவே 24 ஐ முழுமையாக எழுதுகிறேன் எனவே முதலில் நான் k 1 காரணிக்கான முழு வடிவமைப்பையும் எழுதுவேன் பின்னர் கடைசி k காரணியை மிக உயர்ந்த வரிசை இடைவினை கொண்ட நிரல்வரிசையில் இணைத்து புதிய மாறியை அங்கு வைப்பேன் அது எப்போதும் நல்லது எனவே அரை பின்னத்தை செய்வது மிகவும் எளிதானது இது மிகவும் கடினம் அல்ல நான் எடுத்துக்காட்டில் காட்டியபடி ஒன்றில் நான்கு பின்னம் குறிப்பாக நான் இரண்டு மாறிகளைச் சேர்க்க விரும்பினால் எங்கே வைப்பது இது கொஞ்சம் தந்திரமானது ஆனால் நாம் அரை பின்னத்தை செய்யும்போது அது மிகவும் எளிது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் காரணிகளின் எண்ணிக்கை மைனஸ் 1 வடிவமைப்பை நீங்கள் எடுக்கிறீர்கள் பின்னர் உங்கள் புதிய மாறியை மிக உயர்ந்த வரிசை இடைவினையில் வைக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் அப்படித்தான் செய்கிறீர்கள் எனவே தீர்மானத்தை எவ்வாறு மதிப்பிடுவது டிசைன் ஜெனரேட்டரின் கருத்தை எவ்வாறு பார்ப்பது மாற்றுப்பெயர் சமன்பாடு ஆகியவற்றை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எனவே நான் சொன்னது போல் தீர்மான III வடிவமைப்பானது 2 வரிசை இடைவினைகளுடன் இடைவினைபுரிந்து மாற்றுப்பெயரைப் பெறும் முக்கிய விளைவைக் கொண்டுள்ளது தீர்மான IV வடிவமைப்பில் முக்கிய விளைவு 3 வரிசை மற்றும் 3 வரிசை இடைவினைகளுடன் மட்டுமே மாற்றுப்பெயர் கொண்டுள்ளது அல்லது குழப்பமடைகிறது மேலும் ஒவ்வொரு 2 காரணி இடைவினைகளுடன் 2 காரணி இடைவினைகள் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன அதாவது AB CD மற்றும் அவ்வாறே பல தீர்மான V வடிவமைப்பில் முக்கிய விளைவுகள் 4 வது வரிசை இடைவினை மூலம் மட்டுமே மாற்றுப்பெயரிடப்படுகின்றன அதாவது 4 காரணி இடைவினை மற்றும் 2 காரணிகள் 3 காரணி இடைவினைகளுடன் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன சோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தீர்மான V மிகவும் நல்லது அதனால் பொதுவாக இது தீர்மான IV வடிவமைப்பு ஆனால் இது பொதுவாக சரியில்லை சிந்தனை செயல்முறையைப் பற்றி நாம் இப்படித்தான் மேற்கொண்டு செல்கிறோம் எனவே நாம் மீண்டும் வருவோம் என்னிடம் 23 1 இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 4 ரன்கள் உள்ளன 3 காரணிக்கு 8 ரன்கள் செய்வதற்கு பதிலாக 8 ரன்கள் செய்வதற்கு பதிலாக நான் 4 ரன்கள் மட்டுமே செய்ய விரும்புகிறேன் அது 23 இல் ½ ஆகும் உருவாக்கப்பட்ட வடிவமைப்பு C என்பது AB க்கு சமம் எனவே என்னிடம் A B உள்ளன பின்னர் என்னிடம் AB உள்ளன அந்த AB நிரல்வரிசையின் கீழ் இந்த III தீர்மான வடிவமைப்பான C யை வைக்கிறேன் இப்போது நாம் அடுத்த ஒன்றுக்கு செல்வோம் என்னிடம் 4 அளவுருக்கள் 4 காரணிகள் உள்ளன எனவே அதில் ஒரு பாதியை செய்ய நான் விரும்புகிறேன் அதாவது 16 சோதனைகளில் ½ யை செய்ய நான் விரும்புகிறேன் அதாவது 24 1 எனவே நான் முதலில் அந்த 23 வடிவமைப்பை எடுத்துக்கொள்கிறேன் 23 வடிவமைப்பு 2 2 2 அதாவது 8 மற்றும் பின்னர் ABC யின் நிரல்ரிசையின் கீழ் ஒரு புதிய மாறி D யை அறிமுகப்படுத்துகிறேன் இது எனது டிசைன் ஜெனரேட்டர் I என்பது ABCD க்குச் சமம் இது தீர்மான IV வடிவமைப்பு டிசைன் ஜெனரேட்டர் I ஆனது ABCD க்குச் சமம் மற்றும் இது 4 வடிவமைப்பு ஏனென்றால் என்னிடம் இங்கு 4 சொற்கள் உள்ளன இது சரியாக உள்ளது இப்போது நாம் அடுத்த ஒன்றுக்குச் செல்லலாம் 25 அதாவது 5 அளவுருக்கள் எனவே எனக்கு 32 சோதனைகள் உள்ளன ஆனால் அதில் 12 யை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் எனவே 25 1 எனவே நான் 16 சோதனைகளை மட்டுமே செய்கிறேன் எனவே ABCD நிரல்வரிசையின் கீழ் புதிய மாறி E ஐ அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இது தீர்மான V வடிவமைப்பு தீர்மான V வடிவமைப்பைப் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் 32 சோதனைகளில் நான்கில் ஒரு பங்கைச் செய்ய விரும்பினால் அது 25 2 அதாவது 8 ரன்கள் பின்னர் நான் D ஆனது AB க்கு சமம் மற்றும் E ஆனது AC க்கு சமம் என கொண்டு நிறைவு செய்கிறேன் பின்னர் அது தீர்மான III வடிவமைப்பாக மாறுகிறது இது நல்லது இல்லை நீங்கள் 6 அளவுருவுக்குச் சென்றால் 26 இன் அதிகபட்சம் 2 2 2 2 2 ஆக இருக்கும் அதாவது 64 சோதனைகள் அந்த 26 1 வடிவமைப்பில் பாதியை நான் செய்ய விரும்பினால் அதாவது 32 சோதனைகள் எனவே அந்த 32 ஐ நான் எவ்வாறு அறிமுகப்படுத்துவது அதாவது 25 இதன் கீழ் 6 வது அளவுருவான F யை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இது ஒரு தீர்மான 6 வது வடிவமைப்பு ஏனென்றால் உங்களிடம் 6 சொற்கள் இங்கே உள்ளன அந்த 32 சோதனைகளில் நான்கில் ஒரு பகுதியை நான் செய்தால் அதாவது 16 சோதனைகள் 26 2 நான் என்ன செய்வது நான் E ஐ ABC ஆகவும் F ஐ ACD ஆகவும் வைத்தேன் இது தீர்மான IV வடிவமைப்பு ஏனெனில் 4 சொற்கள் ஆனால் அதற்கு பதிலாக நான் அதாவது 64 சோதனைகள் செய்வதற்கு பதிலாக நான் 8 பரிசோதனைகள் செய்கிறேன் 18 26 3 பின்னர் நான் D AB E AC F BC என்று நிறைவு செய்கிறேன் இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு எனவே இங்கே டிசைன் ஜெனரேட்டர் I ABD ACE BCF இது ஒரு தீர்மான III வடிவமைப்பு ஏனென்றால் நம்மிடம் இந்த வகையான இடைவினைகள் உள்ளன முக்கிய விளைவுகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன அல்லது மாற்றுப்பெயரிடப்படுகின்றன அது ஒரு தீர்மானம் 2 நிலை வடிவமைப்புகளுக்கு இது எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு புரிகிறதா எனவே அடுத்த வகுப்பில் வேறு வகையான வடிவமைப்புகளில் நாம் மேலும் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் - பின்ன காரணி வடிவமைப்பு முழு காரணி குழப்பமடைதல் மாற்றுப்பெயரிடுதல் மாற்றுப்பெயரிடுதல் தொடர்புகள் டிசைன் ஜெனரேட்டர்கள் தீர்மானம் சமமான வடிவமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2k பின்ன வடிவமைப்புகள்